டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் மாட்யூல் 39 க்கு வரவேற்கிறேன் நாங்கள் கடைசி மாட்யூலில் கொரி பிராஸஸிங் மற்றும் ஆப்டிமைசேஷன் பற்றி விவாதித்து வருகிறோம் கொரி பிராஸஸிங் என்பதில் உள்ள அடிப்படை சிக்கல்கள் கண்ணோட்டம் என்ன மற்றும் டிஸ்க் சீக் டைம் மற்றும் டிஸ்க் அக்சஸ் டைம் ஆகியவற்றின் அடிப்படையில் பயன்படுத்தப்படும் கொரி காஸ்ட்டை அளப்பதற்கான அதற்கான வழி முறைகள் வாசிப்பு எழுதும் நேரம் மற்றும் நாங்கள் தற்போதைக்கு CPU நேரம் மற்றும் பிறவற்றை புறக்கணிப்போம் என்று கருதினோம் சில SQL கொரிகள் ஆன செலெக்ஷன் சார்ட்டிங் ஆகியவை பிற செயல்பாடுகளுக்கு மற்றும் வெவ்வேறு ஜாயின் ஆபரேஷன் மற்றும் அக்ரிகேசன் ஆபரேஷன் மற்றும் பிற வகையான செயல்பாடுகள் போன்றவற்றை ஸ்ட்ரக்சர்டு வழியில் செயலாக்க முடியும் இந்த மாட்யூலை பார்க்கும்போது கொரிகளை அப்டிமைஸ் செய்வதில் அடிப்படை உள்ள சிக்கல்களைப் புரிந்துகொள்ள விரும்புகிறோம் எனவே நாம் கொஞ்சம் பார்த்த அதே கொரியை பல வழிகளில் செயல்படுத்தலாம் மற்றும் குறைந்த செலவில் செய்வதற்கு ஒன்றைத் தேர்வுசெய்ய விரும்புகிறோம் அதன் உடைய மதிப்பிடப்பட்ட செலவு மிகக் குறைவாக இருக்க வேண்டும் எனவே நாம் இரண்டு அம்சங்களைப் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று கொடுக்கப்பட்ட கொரிக்கு நான் எவ்வாறு மாற்று கொரிகளை எவ்வாறு உருவாக்குவது மற்றொன்று ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பிரஷன் எவ்வாறு அதற்கு இணையான ரிலேஷநல் எக்ஸ்பிரஷன் ஆக மாற்ற படுகிறது நாம் இந்த ஈக்விவலெண்ஸ் எக்ஸ்பிரஷனில் இருந்து ஆப்டிமைசேஷனுக்கு தேவை ஆனதை தேர்வு செய்கிறோம் எனவே இவை விவாதிக்க வேண்டிய இரண்டு தலைப்புகள் எனவே கொரி ஆப்டிமைசேஷன் குறித்து அறிமுகப்படுத்த ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் அதனால் நான் முன்னர் விவாதித்த பல்கலைக்கழக டேட்டாபேஸ் பற்றி குறிப்பிடுகையில் இது மேலே குறிப்பிட்டுள்ளது போல் மூன்று ரிலேஷன்களைக் கொண்டுள்ளது அதைப் பயன்படுத்தி நாம் ஜாயின் instructor⋈teaches⋈course என்று செய்ய விரும்புகிறோம் மற்றும் அதில் உள்ள σ என்பதை டிபார்ட்மெண்ட் பெயர் அடிப்படையாகக் கொண்டு செய்யுங்கள் எனவே இது இயற்கையாகவே இன்ஸ்டிரக்டர் யாரெல்லாம் சில கோர்சில் கற்று கொடுக்கிறார்களோ உதாரணமாக இசைத் துறையில் கற்று கொடுக்கும் இன்ஸ்டிரக்டர் என்பதை கொடுக்கும் சில துறைகளுக்கு பெயர் மற்றும் தலைப்பு தேவைப்படும் துறை பெயரை ஏதேனும் ஒரு கற்பிக்கும் பயிற்றுனர்களை எங்களுக்குக் கொடுங்கள் மற்றும் அங்கு சில பாடங்களைக் கற்பிக்கிறது அதன் பெயரையும் தலைப்பையும் நாங்கள் விரும்புகிறோம் எனவே நமக்கு இன்ஸ்டரக்டரின் பெயர் மற்றும் அவர் கற்றுக் கொடுக்கும் பாடத்தின் தலைப்பையும் நாங்கள் அறிய விரும்புகிறோம் எனவே நாம் அதற்கு ஈக்விவலெண்ட் ரிலேஷன் வடிவத்தில் கொரி எழுதினால் இதுதான் நாம் காண வேண்டும் இது அடிப்படையில் முதல் ஜாயின் இங்கே நடக்கும் அடுத்த ஜாயின் இங்கு நடக்கிறது அடுத்தது σ கண்டறியவும் இறுதியாக Π nametitle என்பது இது இந்த கொரிகான முடிவைத் தரும் இங்கே நடக்கும் பெயர் தலைப்பு இந்த விளைவை நமக்குத் தரும் இப்போது நாம் கவனிப்பது என்னவென்றால் நீங்கள் கவனமாகப் பார்த்தால் டிபார்ட்மெண்ட் பெயர் இருக்க வேண்டும் அது இசையாக இருக்க வேண்டும் எனவே இந்த ரிலேஷனை நாம் ஆராய்ந்தால் இன்ஸ்டரக்டர்ருக்கு டிபார்ட்மெண்ட் பெயர் என்பது அட்ரிபியூட்டாக இருக்கும் என்பதை எளிதாகக் கண்டுபிடிக்கலாம் எனவே இந்த ஜாய்ன்ட்க்குப் பிறகு ஒரு டூப்பிள் இந்த செலக்சன் மூலம் தகுதி பெற வேண்டும் தேர்வு பின்னர் இன்ஸ்டரக்டர் ரிலேஷஷனில் அந்த ஜாயின் உடைய டிபார்ட்மெண்ட் பெயர் என்பது இசையாக இருக்க வேண்டும் இல்லையெனில் அது தேர்ந்தெடுக்கப்படாது எனவே ஜாயினை செய்வதற்குப் பதிலாக நாங்கள் இங்கே செலக்சனை செய்தால் நாம் முதலில் இன்ஸ்டரக்டர் ரிலேஷனில் ஒரு செலக்சனை செய்கிறோம் பின்னர் அதை ஆசிரியர்கள் என்பதோடு ஜாயின் செய்வோம் பின்னர் ப்ரோஜக்சன் செய்வோம் பின்னர் நமக்கு உண்மையான முடிவு கிடைக்கும் எனவே இவை என்னவென்றால் இது எளிமையான சமமான ரிலேஷநல் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்காட்டு அவற்றை நாம் கொரி பிராஸஸிங் அடிப்படையில் பயன்படுத்தலாம் எனவே இது நாம் காட்டிய மற்றொரு எக்ஸாம்பிள் எனவே இங்கே கொரி ஆசிரியர் மற்றும் இன்ஸ்டரக்டர் கண்டுபிடிப்பது ஆகும் இன்ஸ்டரக்டர் இசைத் துறையில் இருந்து மற்றும் அவர் அந்த பாடத்தை 2009 இலிருந்து கற்பித்து கொண்டிருக்கவேண்டும் எனவே நமக்குத் தேவையான மற்றும் SQL இல் அதற்கு சமமான நாம் ரிலேஷநல் எக்ஸ்பிரஷன் எழுதினால் அந்த ரிலேஷநல் எக்ஸ்பிரஷனில் இந்த மாதிரி ஆக இருக்கும் துறை மற்றும் அவர் கற்பித்த பாடநெறி 2009 ஆம் ஆண்டில் உள்ளது எனவே நாங்கள் இதை விரும்புகிறோம் மற்றும் சமமானவற்றுடன் தொடர்புடையது ரிலேஷநல் அல்ஜீப்ரா இது போல் தெரிகிறது எனவே நாம் இறுதியில் என்ன கவனிக்க முடியும் என்றால் கடைசியாக நாங்கள் கவனித்தபடி டிபார்ட்மெண்ட் பெயர் ஒரு இன்ஸ்டிரக்டராகும் எனவே நாங்கள் இறுதியாக σ dept name music என்றுசெய்கிறோம் என்றால் நான் முதலில் அதை வடிகட்ட முடியும் இன்ஸ்டிரக்டர் ரிலேஷன் உடனான டிபார்ட்மெண்ட் பெயர் ம்யூஸிக் விளைவாக முடிவு பாதிக்கப்படாது அதே நேரத்தில் σyear 2009 இது ஆசிரியரின் ரிலேஷநலில் மட்டுமே நிகழ்கிறது எனவே உண்மையில் வடிகட்டுவதற்குப் பதிலாக ஜாயின் செய்த பிறகுσdept name music ⋈ σyear2009 ⋈ course do Πnametitle σdept name music ⋈ σyear2009 ⋈ course என்பதை செய்ய வேண்டும் எனவே இங்கே நாம் அதைக் காட்டுகிறோம் இந்த ரிலேஷநல் அல்ஜிபிரா கொரியில் உள்ள பார்சர் ட்ரீ என்பதில் சில அனடேசன் வைக்க முயற்சிக்கிறோம் இந்த குறிப்பிட்ட கொரி எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பதைக் காட்ட எனவே நாம் 2009 ஆம் ஆண்டு என்பதில் உள்ள டியூபில்களை கண்டு பிடிக்க வேண்டும் மற்றும் அவற்றிற்கு குறிப்பிட்ட இன்டெக்ஸ் இல்லாத இடங்களைக் கண்டுபிடிக்க விரும்பினால் இந்த செலக்ஷனை செய்வதற்கு ஏதேனும் நாம் முன்னர் பார்த்தது போல் சிறந்த ஒரு வழி லீனியர் ஸ்கேன் பயன்படுத்த வேண்டும் அதேசமயம் நான் டிபார்ட்மெண்ட் பெயர் இசைக்கு சமமாக இருக்கும் இன்டெக்சை தேர்வு செய்ய முயற்சிக்கிறேன் அது டிபார்ட்மெண்ட் பெயர் அடிப்படையில் செகண்டரி இன்டெக்ஸ் ஆக இருக்கும் என்றால் டிபார்ட்மெண்ட் பெயர் என்பது ஒரு இன்டெக்ஸ் ஆக இருக்கக்கூடும் எனவே இதைக் கண்டுபிடிக்க நான் அதை இன்டெக்ஸ் ஆக பயன்படுத்த முடியும் எனவே நாம் இதைச் செய்யும்போது இங்கே நாம் இந்த இன்டெக்ஸ் பயன்படுத்துவோம் இங்கே நாம் லீனியர் ஸ்கேன் பயன்படுத்துவோம் இவை அனடேசன் என அழைக்கப்படுகின்றன கொரி பிராஸஸிங் எஞ்சின் எவ்வாறு கொரி உண்மையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது பின்னர் அவை பைப்லைன்ட் முறையில் செயல்படுத்தப்படுகின்றன ஒன்றன்பின் ஒன்றாக உண்மையில் இவை இரண்டும் இணையாக நிகழலாம் பின்னர் இந்த இரண்டிலும் மெர்ஜ் ஜாயின் பயன்படுத்துவோம் பின்னர் இது ஜாயின் உடைய முடிவு கோர்ஸ் இப்போது கோர்ஸ் id உடன் ஏற்கனவே இன்டெக்ஸ் I செய்ய பட்டுள்ளது இந்த இன்ஸ்டிரக்டர் மற்றும் ஆசிரியர்களின் இணைந்த ரிலேஷன் என்பதை id மற்றும் கோர்ஸ் id என்று இன்டெக்ஸ் வைத்து இருக்கலாம் எனவே நாம் ஒரு ஹாஷ் ஜாயின் பயன்படுத்தலாம் மெர்ஜ் ஜாயின் ஹாஷ் ஜாயின் செயலாக்க படிகள் நாம் அவற்றை பற்றி விவாதிக்கவில்லை ஆனால் இப்போது இவை ஜாயின் செய்வதற்கு வெவ்வேறு வழிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவை விஷயங்களை திறமையாக்குகிறது மற்றும் இவை அனடேசன்கள் அவை செயல்பாட்டில் உருவாக்கப்பட்டது அத்தகைய ஒரு கொரி ட்ரீ அத்தகைய கொரி பார்சர் ட்ரீ அனடேசன் உடன் கூடிய ஒரு எக்ஸீயூஷன் பிளான் என்று அழைக்கப்படுகிறது அல்லது கொரி ஈவாலுவெஷன் பிளான் அவற்றில் கொரி ப்ராசசிங் இன்ஜின் அவற்றை பயன்படுத்தி உண்மையில் செயல்படுத்த மற்றும் முடிவுகளைக் கண்டறிய முடியும் எனவே இதுதான் அடிப்படை வழிமுறை ஆப்டிமைசேஷன் என்பதில் நமக்கு என்னவேண்டும் நாம் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் அந்த குறிப்பிட்ட ஈவாலுவெஷன் பிளான் குறிப்பிட்ட வரிசையிலான ஈவாலுவெஷன் மற்றும் அல்காரிதம் பயன்பாடு இன்டெக்ஸ் பயன்பாடு ஆகியவை கொரியை மிகவும் திறமையாக்கும் இன்டெக்ஸ் பயன்பாடு மற்றும் அந்த காஸ்ட் வேறுபாடு ஒரு உண்மையான டேட்டாபேஸில் மிகப்பெரியதாக இருக்கும் செகண்ட்ஸ் அடிப்படையில் ஒரு வழியில் கொரி செய்யும்போது மாறுபடும் அல்லது கொரியை நாட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாம் அதை செய்யாவிட்டால் ஆப்டிமல் வழியில் செய்ய முடியாது எனவே இந்த வகையான கொரி அடிப்படையிலான ஆப்டிமைசேஷன் பொதுவான படிகள் உருவாக்கப்படும் அவை முதலில் கேண்டிடேட்ஸ் என்பதை உருவாக்கும் நான் வருந்துகிறேன் முதலில் கேண்டிடேட்ஸ் உருவாக்கும் அது ஈக்விவலெண்ட் எக்ஸ்பிரஷனை உருவாக்கும் கொடுக்கப்பட்ட கொரிக்கு எனக்கு ஒரு ரிலேஷநல் எக்ஸ்பிரஸன் உள்ளது நாம் ஈக்விவலெண்ட் எக்ஸ்பிரஷன் உருவாக்க விரும்பினால் ஈக்விவலெண்ட் ரூல்ஸ் rules தொகுப்பைப் பயன்படுத்தி செய்யலாம் எனவே இந்த ஈக்விவலெண்ட் கொரி எக்ஸ்பிரஷன் அவற்றில் ஏதேனும் ஒன்றை உண்மையில் செயல்படுத்த முடியும் நாம் இறுதி எக்ஸ்பிரஸனை பயன்படுத்தி அனடேட் செய்யலாம் அந்த அனடேட் வெவ்வேறு கொரி எக்ஸிகியூஷன் பிளான் பெறுவதற்கு வழிவகுக்கும் பின்னர் காஸ்ட் எஸ்டிமேட் என்பதை செய்கிறோம் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் அடிப்படையில் முந்தைய தொகுதிக்கூறுகளிலும் மற்றவற்றிலும் நாங்கள் இவற்றை பயன்படுத்தினோம் இந்த ஈவாலுவேஷன் பிளான் என்பதில் இருந்து நாம் குறைந்த மதிப்பிடப்பட்ட செலவைக் கொண்ட ஒன்றைத் தேர்ந்தெடுப்போம் எனவே செலவை நாம் முன்னர் பார்த்தது போல டுப்பில்களின் எண்ணிக்கையை அடிப்படையாகக் கொண்டது அடிக்கடி பயன்படுத்தப்படும் பண்புகளின் தனித்துவமான மதிப்புகள் எண்ணிக்கையை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் பல மேலும் நாங்கள் புள்ளிவிவரங்களைப் பயன்படுத்துவோம் இடைநிலை முடிவுகளுக்கு இடைநிலை முடிவுகளை சேமிக்க வேண்டி இருந்தால் அந்த முடிவின் அளவு என்னவாக இருக்கும் என்று மதிப்பிடுங்கள் estimate ஏனெனில் அது மெமரியில் பொருந்த வேண்டும் அப்டிமல் எக்ஸ்கியூனிற்கு பல்வேறு அல்கோரிதம் உடைய காஸ்ட் பார்முலா பயன்படுத்தப்படும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலம் எனவே இந்த மதிப்பீடுகளின் அடிப்படையில் மதிப்பிடப்பட்ட செலவைக் கொண்டிருக்கும் மற்றும் அதன் அடிப்படையில் நாம் குறிப்பிட்ட ஈவாலுவெஷன் பிளானை தேர்வு செய்யலாம் இது சிறந்த மற்றும் புதிரான கொரி ஆப்டிமைசேஷன் ஸ்ட்ராட்டஜி என்று தோன்றுகிறது எனவே நாம் பார்த்தபடி முதல் படி மாற்று எக்ஸ்பிரஸன் ஈக்விவலெண்ட் எக்ஸ்பிரஸனை டிரன்ஸ்பாமேஷன் வழியாக உருவாக்குதல் எனவே தொடர்புடைய ரிலேஷநல் அல்ஜிபிரா ஆபரேட்டர்கள் மூலம் மீண்டும் பாருங்கள் இரண்டு ரிலேஷநல் எக்ஸ்பிரஷன் என்பதில் உள்ள ஈக்விவலெண்ஸ் என்னவென்று சரிபார்க்கவும் எனவே இரண்டு ரிலேஷநல் எக்ஸ்பிரஷன் ஈக்விவலெண்ட் பின்னர் அவை ஒரே மாதிரியான டூப்பிள்களை உருவாக்கினால் எந்த ஒரு டேட்டாபேஸ் இன்ஸ்டன்ஸ் என்பதற்கு அது மட்டும் போதாது நீ என்ன காண்பிக்கிறது என்றால் ஒரு இன்ஸ்டன்ஸ் என்பதற்கு ஒரு முடிவு எனவே எந்த ஒரு டேட்டாபேஸ் லீகல் இன்ஸ்டன்ஸ் என்பதற்கு இரண்டு எக்ஸ்பிரஷன் ஈக்விவலெண்ட் என்று நான் எடுத்துக் கொண்டால் இது ஈக்விவலெண்ட் ஆக இருக்க வேண்டும் இந்த செயல்பாட்டில் டூப்பில்களின் வரிசை உண்மையில் இருப்பதை நாம் கவனிக்க முடியும் நாங்கள் மீண்டும் கூறியுள்ளோம் மேலும் முடிவுகள் ஒரே மாதிரி இருப்பதை நாங்கள் உறுதி செய்வோம் அவற்றின் ரிலேஷன் எல்லா இண்டெகிரைடி கன்ஸ்றைன்ட் என்பதை பூர்த்தி செய்கின்றன அவை இண்டெகிரைடி கன்ஸ்றைன்ட் என்பதை மீறினால் பின்னர் அது பயனரின் பிரச்சினை பின்னர் டேட்டாபேஸ் இரண்டு எக்ஸ்பிரஷன் ஈக்விவலெண்ட் முடிவுகளைத் தருமா என்பது பற்றி உண்மையில் கவலைப்படாது நாம் கவனிக்கலாம் SQL இன்புட் மற்றும் அவுட்புட் என்பதில் மல்டிசெட்களாக இருக்கக்கூடும் என்பதை அதே விதிமுறைகள் மல்டிசெட்டு விஷயத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட வேண்டும் எனவே இதன் அடிப்படையில் ஒரு ஈக்விவலெண்ஸ் ஒரு ஈக்விவலெண்ட் விதிகளின் தொகுப்பை வரையறுக்கிறோம் இரண்டு எக்ஸ்பிரஷன் ஈக்விவலெண்ட் என்று கூறுவதால் ஒரு எக்ஸ்பிரஷனை மாற்ற நீங்கள் மற்றவரின் எக்ஸ்பிரஷனை பயன்படுத்தலாம் மற்றும் நேர்மாறாக vice versa எனவே இந்த எக்ஸ்பிரஷன் பார்ப்போம் எனவே இந்த எக்ஸ்பிரஷன் பெரும்பாலானவை ஒப்பீட்டளவில் எளிதானவை புரிந்துகொள்வதற்கு ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன் உடைய செட் தியறட்டிக் கண்டிஷன் கோட்பாட்டைப் பயன்படுத்தி அவற்றை முறையாக நிரூபிக்க முடியும் எனவே ஒவ்வொரு தொடர்புடைய ரிலேஷனல் எக்ஸ்பிரஸனுக்கும் எங்களிடம் ஒரு செட் தியறட்டிக் கண்டிஷன் இருந்தது நாங்கள் அவ்வாறு படித்த தியறட்டிக் கண்டிஷன் அவற்றைப் நாங்கள் ஈக்விவளென்ஸ் ரிலேஷன்களின் ஆதாரத்தை பயன்படுத்தி செய்ய மாட்டோம் என்பதை நிரூபிக்க முடியும் நீங்கள் அதை எளிமையாக செய்ய முடியும் எனவே ஒரு ரிலேஷன் உடைய கஞ்சன்ட்டிவ் செலக்சன் இரண்டு நிபந்தனைகள் ஆன Ɵ1 மற்றும் Ɵ2 அடிப்படையில் பின்னர் செலக்சனை முதலில் Ɵ2 σƟ2 மற்றும் பின்னர் Ɵ1 σƟ1 σƟ2 அல்லது உண்மையில் σƟ2 σƟ1 இல் நேர்மாறாக செய்ய முடியும் ஏனென்றால் கஞ்சன்க்சன் ஒரு காமுடேட்டிவ் செலக்ஷன் ரிலேஷன் ஒரு காமுடேட்டிவ் எனவே அவை நமக்கு இரண்டு டிரன்ஸ்பாமேஷன் நிபந்தனைகளை தருகின்றன அவற்றை நாம் பயன்படுத்தலாம் அவை நமக்கு ஈக்விவலெண்ட் வடிவத்தை கொடுக்கும் எனவே இந்த இரண்டு ரூல்ஸ் பயன்படுத்துவதன் மூலம் மூன்று ரிலேஷநல் எக்ஸ்பிரஸன் கிடைக்கின்றன அவை அனைத்தும் ஈக்விவலெண்ட் இது மற்றும் இது அனைத்தும் ஈக்விவலெண்ட் ஆனால் நீங்கள் உண்மையில் கொரி பிராஸஸிங் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட செலவு இயற்கையாகவே செய்வதற்கான செலவு இதமாக இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் இது ஒப்பீட்டளவில் அதிக ஈடுபாடு கொண்டதாக இருக்கலாம் ஏனெனில் உங்களுக்கு ரிலேஷன் உள்ளது பின்னர் முழு ரிலேஷன் நீங்கள் ரூல்ஸ் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் இங்கே நீங்கள் செய்தால் உதாரணமாக நீங்கள் முதலில் Ɵ2 ஐப் பயன்படுத்துங்கள் நிச்சயமாக அந்தத் செலக்ஷன் ரிலேஷன் அதிகமாகிவிடும் எனவே அதில் Ɵ1 ஐப் பயன்படுத்துவது எளிமையாக இருந்தாலும் வேறொரு சிறிய தொகுப்பு மற்றொன்று இருக்கக்கூடும் உங்களிடம் ப்ரொஜெக்ஷன்ஸ் வரிசை இருந்தால் இயற்கையாகவே அந்த வரிசையில் நீங்கள் செய்த கடைசி ப்ரொஜெக்ஷன்ஸ் திட்டம் தக்கவைக்கப்படுகிறது எனவே எங்களிடம் ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் வரிசை இருந்தால் அது கடைசி ப்ரொஜெக்ஷன்ஸ் மட்டும் செய்கிறது மற்ற எல்லாவற்றையும் உண்மையில் புறக்கணிக்கப்படலாம் செலக்ஷனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் உடன் சேர்த்து கொள்ள முடியும் மற்றும் Ɵ ஜாயின் என்பதும் ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்து பின்னர் ஒரு செலக்சன் செய்வது Ɵஜாயின் செய்வதற்குச் ஈக்விவலெண்ட் நிச்சயமாக இதில் சேருங்கள் கிட்டத்தட்ட வரையறை நான் ஒரு ஜாயின் σƟ1E1⋈Ɵ2E2 வைத்திருந்தேன்என்றால் இது E1⋈ Ɵ1 Ɵ2 E2 செய்வதற்கு ஈக்விவலெண்ட் எனவே இவை அனைத்தும் ஈக்விவலெண்ட் வடிவங்கள் எனவே இவை இடது கை என்ற பொருளில் ஈக்விவலெண்ட் மற்றும் வலது புறம் ஒன்றுக்கொன்று மாறக்கூடியவை எனவே இடது கை என்று அர்த்தமல்ல வலது புறம் அல்லது அதற்கு நேர்மாறாக குறிக்கிறது அவற்றில் ஒன்று மற்றொன்றைக் குறிக்கிறது அவை உண்மையில் அந்த அர்த்தத்தில் ஈக்விவலெண்ட் பின்னர் Ɵ ஜாயின் ஆபரேஷன் நாச்சுரல் அல்லது நாச்சுரல் ஜாயின் ஆபரேஷன் ஆகியவை காமுடேட்டிவ் நம்மால் அவற்றின் ரிலேஷன்களை பரிமாறிக்கொள்ள முடியும் எனவே இது பாதிக்கப்படலாம் நீங்கள் நெஸ்டெட் ஜாயின் ஜாயின் பிளாக் நெஸ்டெட் ஜாயின் போன்ற அல்காரிதம்களை பார்த்துள்ளீர்கள் வெளிப்படையாக obviously ரிலேஷன்களின் அளவைப் பொறுத்து E1 ⋈Ɵ E 2 அல்லது E1⋈ E2 மற்றும் E2 ⋈Ɵ E1 செய்வதற்கான செலவு வேறுபட்டிருக்கலாம் நாங்கள் தேர்வு செய்வோம் குறைந்த செலவு கொண்ட ஒன்றை அடுத்த டிரன்ஸ்பாமேஷன் நிபந்தனை என்ன சொல்கிறது என்றால் ஜாயின் ஆபரேஷன் அசோசியேட்டிவ் என்று இந்த குறிப்பிட்ட முறையில் ஜாயின் ஆபரேஷன் அசோசியேட்டிவ் அதாவது நான் ஒரு E1 ⋈ Ɵ1 E2 ⋈ Ɵ2Ɵ 3 E3 பின்னர் வழங்கப்பட்ட Ɵ3 நிபந்தனையை வெளியே எடுக்க முடியும் Ɵ2 நிபந்தனை என்பதை தவிர்த்து நிபந்தனை என்பது Ɵ2 Ɵ E1 மற்றும் E2 ஆகியவற்றின் அட்ரிபியூட் மட்டுமே பயன்படுத்துகிறது எனவே E1 ⋈ Ɵ1Ɵ 3 E2 ⋈Ɵ2 E3 அதை செய்ய முடியும் இடது புறத்தில் உள்ள அந்த கட்டுப்பாடு Ɵ2 என்ற நிபந்தனையில் இல்லை என்பதை இங்கே பாருங்கள் அது E1 இன் அட்ரிபியூட்களையும் பயன்படுத்தலாம் ஆனால் அது இல்லை என்றால் அது இந்த முறையில் அதை எளிமைப்படுத்த முடியும் இவை நம்மிடம் உள்ள ஈக்விவலெண்ட் விதிகள் எனவே பெரும்பாலும் இந்த வடிவத்தில் ரூல்ஸ் வரைவோம் எனவே உங்களுக்கு ஒன்றை விளக்க இது அஸோஸியேட்டிவிட்டி ஜாயின் என்பதை காட்டுகிறது எனவே இங்கே நீங்கள் சொல்வது முதலில் நீங்கள் E1 E2 ஐ செய்யுங்கள் இதன் முடிவுகளுடன் நீங்கள் E3 ஐ சேருங்கள் இங்கே E1 ⋈ E2 ⋈ E3 என்பதில் நீங்கள் முதலில் E2 E3 செய்யுங்கள் பின்னர் நீங்கள் E1 உடன் சேருங்கள் என்று சொல்கிறீர்கள் E2 ⋈ E3⋈ E1 எனவே அடிப்படையில் அஸோஸியேட்டிவிட்டி இது அடிப்படையில் Ɵ ஜாயின் உடைய காமுடேட்டிவிட்டி ஆகும் எனவே நாங்கள் பெரும்பாலும் அவற்றை பார்ஸ் ட்ரீஸ் வடிவங்களில் வரைந்துஅவை ஈக்விவலன்சை காண்பிக்கும் எளிதில் புரியக்கூடிய எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு ஜாயின் செய்கிறீர்கள் செலேச்ஷன் செய்கிறீர்கள் மற்றும் நீங்கள் இதைச் ஆரம்பத்தில் செய்கிறீர்கள் ரிலேஷன் E1 மீது நிச்சயமாக நீங்கள் இதை செய்ய முடியும் Ɵ கன்டென்ட்ஸ் E1 அட்ட்ரிபூட் என்பதில் இருந்து மட்டுமே Ɵ என்பது E1 மற்றும் E2 இரண்டின் அட்ட்ரிபூட்களை கொண்டிருந்தால் இந்த ட்ரான்ஸ்பர்மேஷன் பொருந்தாது இந்த மாற்றம் சாத்தியமில்லை எனவே இவை Ɵ ஜாயின் செலக்ஷன் ஆபரேஷன் உடைய டிரான்ஸ்பர்மேஷன் விதிகள் எனவே ஒரு Ɵ ஜாயின் இருப்பதை இங்கே காணலாம் நான் ஒரு செலக்ஷன் செய்கிறேன் எனவே நான் முதலில் செலக்ஷன் செய்யலாம் பின்னர் Ɵ ஜாயின் நிச்சயமாக செய்யலாம் செலக்ஷன் இது E1 இன் அட்ட்ரிபூயூட்ஸ் மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் இல்லையெனில் இது செல்லுபடியாகாது இதேபோல் மற்றொரு டிஸ்ட்ரிபியூஷன் ரூல்ஸ் இங்கே காட்டப்பட்டுள்ளது நீங்கள் ஒரு கான்ஜன்க்ஷன் உடைய செலக்ஷன் செய்யும் இடத்தில் σƟ1 Ɵ2 E1 ⋈Ɵ E2 பின்னர் நீங்கள் உண்மையில் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிஷன் Ɵ1 மற்றும்2 அடிப்படையில் செய்ய முடியும் Ɵ1 என்பது E1 மற்றும் Ɵ2 இன் ஆகியவற்றின் அட்ட்ரிபூயூட்ஸ் E2 உடைய அட்ட்ரிபூயூட்ஸ் மட்டும் உள்ளடக்கியிருந்தால் σƟ1 ⋈Ɵ 2 என்று வரும் இவை மிகவும் நேரடியான விதிகள் நீங்கள் அதனோடு தொடர்புடைய தொகுப்பு தியறட்டிக் ரீஸன் பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றாள் எனவே மற்ற ரூல்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் அடிப்படையில் இருக்கும் எனவே உங்களுக்கு யூனியன் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் அதை உடைக்க முடியும் இது போன்ற நீங்கள் தனித்தனியாக ப்ரொஜெக்ஷன்ஸ்செய்ய முடியும் மற்றும் அவற்றின் Ɵ ஜாயின் உங்களிடம் E1 E2 உடைய Ɵ ஜாயின் Ɵ அடிப்படையில் L1 L2 Ս என்பவை இரண்டு ரிலேஷன் உடைய அட்ட்ரிபூயூட்ஸ் எனவே L3 என்பது E1 இன் அட்ட்ரிபூயூட்ஸ் ஆக இருந்தால் ஜாயின் கண்டிஷன் Ɵ மற்றும் L4 ஆகியவை அடங்கி உள்ளன எனவே உங்களிடம் ஜாயின் கண்டிஷன் Ɵ உள்ளது எனவே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் L3 இன் அட்ட்ரிபூயூட்ஸ் இங்கே ஈடுபடவில்லை மற்றும் E2 இன் L4 அட்ட்ரிபூயூட்ஸ் இங்கே ஈடுபட்டுள்ளன ஆனால் அவை அவ்வாறு இல்லை L1 U L2 இன் விதிமுறைகள் படி இந்த வகையான ப்ரொஜெக்ஷன்ஸ் படிகளை நான் டிஸ்ட்ரிபியூட் செய்ய முடியும் மற்றும் முடிவுகளை சிறியதாக்குங்கள் எனவே இது மற்றொரு சாத்தியமான டிரன்ஸ்பாமேஷன் இப்போது இறுதியாக செட் தியறட்டிக் ஆபரேஷன் அவற்றின் இயல்பான செட் விதிகளைக் கொண்டிருப்பதால் யூனியன் மற்றும் இன்டெர்செக்ஷன் ஆகியவை காமுடேட்டிவ் ஆக இருக்கின்றன இயற்கையாகவே செட் வேறுபாடு காமுடேட்டிவ் அல்ல யூனியன் இன்டெர்செக்ஷன் போன்றவை அசோசியேட்டிவ் செலக்ஷன் ஆபரேஷன் யூனியன் இன்டெர்செக்ஷன் ஆகியவற்றிற்கு இடையில் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்படுகிறது மற்றும் செட் வேறுபாடு மற்றும் ப்ரோஜக்சன் யூனியன் என்பதற்கு இடையில் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யப்படுகிறது எனவே விதிவிலக்குகளை இங்கே காணலாம் அதை நீங்கள் நியாயப்படுத்தலாம் எனவே சுருக்கமாக ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு ட்ரான்ஸ்பர்மேஷன் ரூல்ஸ் தொகுப்பை வழங்கியுள்ளோம் நீங்கள் ஈக்விவலெண்ட் எக்ஸ்பிரஸன்களை உருவாக்கலாம் மற்றும் இரண்டு ஈக்விவலெண்ட் எக்ஸ்பிரஸன்களுக்கு இடையில் அல்லது மிகவும் அதிகமான ஈக்விவலெண்ட் எக்ஸ்பிரஸன் எப்போது வேண்டுமானாலும் தேர்ந்தெடுப்பதே இவோலியேசன் திட்டமாகும் மேலும் அது குறைந்த செலவு கொடுக்கும் எங்கள் நோக்கம் ஈக்விவலென்ஸ் ரூல்ஸ் திட்டத்திற்கு குறைந்த செலவு இருக்கும் எனவே நீங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக நான் விட்டுவிட்டேன் குழு அல்லது அக்ரிகேஷன் ஆபரேஷன் அல்லது பல்வேறு வகையான செயல்களை உள்ளடக்கிய ஈக்விவலென்ஸ் ரூல்ஸ் அவுட்டர் ஜாயின் லெப்ட் அவுட்டர் ஜாயின் ரைட் அவுட்டர் ஜாயின் மற்றும் பல எனவே தயவுசெய்து அவற்றைச் செய்யுங்கள் ஓரிரு எக்ஸாம்பிள் களுக்கு செல்லலாம் இங்கே ஒரு கொரி இங்கே ஒரு ரிலேஷன்ஸ் யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ் என்பது இங்கே ஒரு கொரி மியூசிக் துறையில் உள்ள அனைத்து இன்ஸ்டரக்டர்களையும் கண்டுபிடிக்கும் கொரி இங்கே அவர்கள் கற்பிக்கும் பாடத்தின் தலைப்பு ஆகியவை உள்ளது எனவே சிறிது நேரத்திற்கு முன்பு இதை நாங்கள் பார்த்தோம் ஒரு கொரி ரிலேஷன் அல்ஜீப்ரா வடிவத்தில் உள்ளது மற்றும் நீங்கள் ட்ரான்ஸ்பர்மேஷன் பயன்படுத்தினால் ஆரம்பத்தில் ட்ரான்ஸ்பர்மேஷன் ரூல்ஸ் 7a யாருடைய ட்ரான்ஸ்பர்மேஷன் நான் இங்கே காட்டியுள்ளேன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைக் கேட்க முடியும் நீங்கள் முதலில் கற்பிப்பதின் ஜாயின் மற்றும் கோர்ஸ் இன் ப்ரொஜெக்ஷன் செய்கிறீர்கள் பின்னர் இன்ஸ்டிரக்டர் சேர்ந்து இறுதியாக செய்வது ஸெலெக்ஷன் ஆனால் நீங்கள் இதைத் தேர்ந்தெடுப்பதை ஆரம்பத்தில் செய்ய முடியும் ஏனெனில் இது டிபார்ட்மெண்ட் நேம் என்ற அட்ட்ரிபூயூட்ஸ் இது இன்ஸ்டரக்டர்ஸ் என்பது உடைய அட்ட்ரிபூயூட்ஸ் எனவே நீங்கள் முதலில் இந்தத் செலக்சன் செய்ய முடியும் இங்கே கோர்செஸ் அதைக் காட்டுகின்றன ஒரு அட்ட்ரிபூயூட்ஸ் டிபார்ட்மெண்ட் நேம் உள்ளது ஆனால் உண்மையில் கோர்செஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் பின்னர் பயன்படுத்தப்படுகின்றது எனவே ப்ரொஜக்ட் செய்யப்பட்ட ப்ரொஜெக்ஷன்ஸ் ரிலேஷன் பிறகு எந்த துறை பெயரும் இல்லை அதனால் டிபார்ட்மெண்ட் நேம் இன்ஸ்டரக்டர்ஸ் மட்டுமே உள்ளடக்கியது எனவே நான் முதலில் இதை ஆரம்பத்தில் செய்ய முடியும் இந்த செலக்சன் நான் ஆரம்பத்தில் செய்து இதை வெளியே எடுக்க முடியும் இறுதி ஜாயின் ஆபரேஷன் செய்யுங்கள் எனவே சிக்னிபிகாண்டலி ஜாயின் செய்யப்பட்ட ரிலேஷன் அளவை குறைக்கின்றன நீங்கள் இயல்பாகவே எதிர்பார்க்காததால் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய இன்ஸ்டரக்டர்ஸ் உள்ளனர் எனவே இன்ஸ்டரக்டர்ஸ் ரிலேஷன் செலக்சனுக்கு பிறகு மிகவும் சிறியதாக மாறும் எனவே இது ஒரு எக்ஸாம்பிள் இது அனைவரின் பெயர்களையும் கண்டுபிடிப்பதற்கான மற்றொரு எக்ஸாம்பிள் கொரி மியூசிக் டிபார்ட்மெண்ட் என்பதில் உள்ள இன்ஸ்டரக்டர்ஸ் பெயர் கண்டுபிடிப்பது நாம் ஒரு கோர்ஸ் கற்பித்தோம் 2009 இல் கற்பிக்கப்பட்ட கோர்ஸ்களின் கோடுகளின் தலைப்புகள் உடன் எனவே இங்கே ஒரு தொடர்புடைய ரிலேஷநல் கொரி இங்கே உங்களை நீங்களே சமாதானப்படுத்தக்கூடியது பின்னர் நான் இங்கு காட்டிய 6a ரூல் பயன்படுத்தி மாற்ற முடியும் அஸோஸியேட்டிவிட்டி ஜாயின் இரண்டு ரிலேஷன் இரண்டு அஸோஸியேட்டிவிட்டி பயன்படுத்துகிறோம் பின்னர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ரிலேஷன் இணைக்கப்படுகின்றன பின்னர் முதல் ரிலேஷன் அதனுடன் இணைகிறது முதல் மற்றும் இரண்டாவது ரிலேஷன் சேருவதற்கான அஸோஸியேட்டிவிட்டி இங்கே பயன்படுத்துகிறோம் மற்றும் பின்னர் மூன்றாவது பயன்படுத்த இப்போது நீங்கள் முதல் மற்றும் இரண்டாவது ஜாயின் செய்கிறீர்கள் மற்றும் பின்னர் டிபார்ட்மெண்ட் நேம் உண்மையில் டிபார்ட்மெண்ட் நேம் ஒரு இன்ஸ்டரக்டர் ஆக இருக்கக்கூடும் மற்ற கண்டிஷன் இங்கே உள்ளது இது போதனைகளில் உள்ளது எனவே இந்த இன்ஸ்டிரக்ஷனில் உள்ள டிபார்ட்மெண்ட் நேம் இங்கே கற்பிக்கப்படுகிறது எனவே என்னால் ஆரம்பத்தில் செலெக்ட் செய்ய முடியும் இன்ஸ்டரக்டர்ஸ் மட்டுமே நான் தேர்ந்தெடுக்க முடியும் துறை பெயர் மியூசிக் மற்றும் ஒரு வருடத்தைப் year பயன்படுத்தி ஆசிரியர்களை ஆரம்பத்தில் தேர்ந்தெடுக்கவும் 2009 க்கு பின்னர் அவைகளை ஜாயின் செய்யுங்கள் எனவே இயற்கையாகவே இவை ஒவ்வொன்றும் ஒட்டுமொத்தமாக மிகவும் சிறியதாக மாறும் இன்ஸ்டரக்டர்ஸ் அல்லது கற்பிக்கும் ரிலேஷன் அவற்றின் ஜாயின் சிறியதாக இருக்கும் எனவே இதன் பொருள் இறுதியில் கொரி இந்த பார்ட் சிறியதாக மாறும் இதன் விளைவாக இரண்டாவது ஜாயின் செய்ய மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே இது இயற்கையாகவே இருக்கும் இவை அனைத்தையும் நாங்கள் முன்பு செய்திருந்தால் நாங்கள் கற்பித்தல் மற்றும் இன்ஸ்டரக்டர்ஸ் ரிலேஷன் முழுவதையும் பயன்படுத்தியிருப்போம் மற்றும் அங்கு நிறைய டுப்பிள்ஸ் இருந்திருக்கலாம் எனவே இவை வேறுபட்ட எக்ஸாம்பிள் இது அதே எக்ஸாம்பிள் ட்ரீ ஸ்டராக்சர் அடிப்படையில் ட்ரீ அமைப்பு எனவே டிரன்ஸ்பாமேஷன் நிபந்தனைகளை பயன்படுத்தி உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக் convince கொள்ளலாம் அவை உண்மையில் ஈக்விவஒருலெண்ட் என்ற ரூல்ஸ் பின்னர் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அட்வான்டஏஜ் தருகிறார்கள் இப்போது இது ஒரு எக்ஸாம்பிள் இது நீங்கள் ப்ரொஜெக்ஷன்ஸ் என்பதை தள்ள முடியும் என்பதைக் காட்டுகிறது எனவே இங்கே நீங்கள் என்ன செய்ய விரும்பினீர்கள் இதை நாம் கணக்கிடும்போது எங்களுக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும் இந்த வடிவம் மற்றும் நாம் தள்ள முடியும் இந்த ரூல்ஸ் 8a மற்றும் 8b ஐப் பயன்படுத்தலாம் இது ரூல்ஸ் 8a இது ரூல்ஸ் 8 பி இதன் மூலம் நாம் ப்ரொஜெக்ஷன்களை உள்ளே தள்ளி ரிலேஷன் சிறியதாக மாற்றலாம் இப்போது நீங்கள் ப்ரொஜெக்ஷன் தள்ளினால் நீங்கள் உண்மையில் காலம் எண்ணிக்கையை குறைக்கிறீர்கள் எனவே உங்கள் ரிலேஷன் சிறியதாக மாறும் இது திட்டத்துடன் இதைச் செய்யும் குறைக்கும் மேலும் நீங்கள் ப்ராஜெக்ட் செய்யும் போது நகல்கள் இருக்கும் அவை அகற்றப்படும் எனவே ஒவ்வொரு வகையிலும் உங்கள் ரிலேஷன் அளவு சிறியதாகி உங்கள் அடுத்தடுத்த ஜாயின் ஆபரேஷன் மிகவும் திறமையாக இருக்கும் உங்களால் முடிந்ததை நீங்கள் கவனித்துக் கொள்ளக்கூடிய எக்ஸாம்பிள் சிறந்த முடிவைப் பெறுவதற்கு ஜாயின் மறுவரிசைப்படுத்தவும் நான் 3 ஜாயின் ரிலேஷன்களை உங்களால் செய்ய முடியும் என்றால் இதை நான் முதலில் அல்லது முதலில் செய்ய முடியும் இப்போது நான் இதை முதலில் செய்தால் r1⋈ r2⋈r3 பின்னர் இது ஒரு தற்காலிக ரிலேஷன் இதை நான் மெமரியில் பராமரிக்க வேண்டும் பின்னர் r1 உடன் ஜாயின் செய்ய வேண்டும் நான் இதை முதலில் செய்தால் இது ஒரு தற்காலிக ரிலேஷன் இருக்கும் பின்னர் நான் செய்வேன் r3 r1⋈ r2 r ⋈ 3 உடன் ஜாயின் எனவே இது போதுமானதாக இருந்தால் இதை ஒப்பிடும்போது இதைச் செய்வதன் மூலம் சிறப்பாக இருக்கும் மேலும் இதை அப்டிமைஸிட் எக்ஸீயூஷன் கொரி மூலம் செய்யலாம் எனவே மீண்டும் இரண்டு ஜாயின்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே எனவே நாம் உண்மையில் காட்டுவதற்குப் பதிலாக இதைக் கொண்டிருக்கும்போது நாம் காட்ட முயற்சிக்கிறோம் இந்த இணைப்பை முதலில் கம்ப்யூட் செய்ய முயற்சிக்கிறோம் ஏனெனில் இந்த செட் மிகவும் சிறியதாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் செட் மிகவும் சிறியது பின்னர் இயற்கையாகவே இந்த ஜாயின் மிகவும் சிறியதாக இருக்கும் மேலும் இது அதிக வாய்ப்புள்ளது மெமரியில் பொருந்துவதற்கு நாங்கள் எதிர்பார்த்த போதனைகள் மற்றும் பாடநெறிகளை நாங்கள் செய்திருந்தால் இது பெரிய ரிலேஷன் எனவே அடிப்படையில் ஸ்ட்ராட்டஜி கொடுக்கப்பட்ட ஒரு கொரியை மாற்றி அமைக்கும் இது நிறைய ஈக்விவலெண்ட் எக்ஸ்பிரஸன்களை மாற்றி அமைக்கும் எனவே நிறைய ஈக்விவலெண்ட் எக்ஸ்பிரஸன் எண்ணிக்கை இருக்கலாம் உண்மையில் மிகவும் பெரியது எனவே இந்த மாற்று ஈக்விவலெண்ட் எக்ஸ்பிரஸன்களை நாம் முறையாக உருவாக்க வேண்டும் நம்மிடம் உள்ள இந்த மாற்று ஈக்விவலெண்ட் எக்ஸ்பிரஸன் ட்ரான்ஸ்பர்மேஷன் ரூல்ஸ் பயன்படுத்துவதன் மூலம் உருவாக்க முடியும் புதிய எக்ஸ்பிரஸன் எதுவும் உருவாக்கப்படாத வரை நாம் தொடர வேண்டும் அவற்றின் ஈவாலுவெஷன் பிளான் அடிப்படையில் அவை ஒவ்வொன்றையும் ஈவாலூவெட் செய்ய வேண்டும் எனவே இது மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கும் ஏனெனில் அல்டெரநேட்ஸ் எண்ணிக்கை அதிகம் இருக்கலாம் அவை பெரியது எனவே அப்டிமைய்ஸ் பிளான் உருவாக்கம் ட்ரான்ஸ்பர்மேஷன் ரூல்ஸ்களை அடிப்படையாகக் கொண்டது மற்றும் நாங்கள் பொதுவான தேர்வுமுறை வெவ்வேறு ஸ்பெஷல் கிட்ஸ் ஆப்டிமிஸ்ட்டிக் பிளான் மட்டுமே இருக்கலாம் எங்களிடம் கவனித்துக்கொள்வதற்கு இருக்கும் பிளான்கள் இப்போது அதைச் செய்வதற்கான ஒரு வழி உதாரணமாக இரண்டு ரிலேஷன் ஜாயின் கூறுவதைப் பார்க்கிறோம் இங்கே E1 மற்றும் E2 வெளிப்படையாக இந்த ஜாயின் மூலம் சில மாற்றங்களை நாங்கள் செய்தால் E1 மற்றும் E2 உண்மையில் ஈவாலூவெட் செய்யப்படும் முறையை மாற்ற வேண்டாம் எனவே அப்படியானால் மாற்றீட்டை உருவாக்கும் வகையில் நாம் உண்மையில் ஒவ்வொரு ரப்ளிகேட்டிங் எஸ்பிரஸன் முழுவதையும் ஈவாலூவெட் செய்யப்பட்ட மாற்றீட்டை வைத்திருக்க தேவையில்லை நாங்கள் இது போன்ற ஒன்றை உண்மையில் செய்ய முடியும் உண்மையில் நம்மால் முடிந்ததைச் செய்ய முடியும் ஒரு ஜாயின் செய்ய வேண்டும் பின்னர் E1 இன் ஈவாலூவேஷன் E2 இன் ஈவாலூவேஷன் முழுவதுமாக நகலெடுப்பதற்கு பதிலாக நாம் பாயின்டர்கள் என்பதை ஒரே சப் ட்ரீஸ் என்பதற்கு செய்யலாம் அடிப்படையில் சப் எஸ்பிரஸன் ஆப்டிமைசேஷன் எந்த நேரத்திலும் கம்பைலரில் எக்ஸ்பிரஸன் ஆப்டிமைசேஷன் பற்றி நீங்கள் படித்திருந்தால் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதே ஸ்ட்ராட்டஜி இங்கே பயன்படுத்தப்படுகிறது எனவே உங்களால் முடிந்தால் டூப்ளிகேட் சப் எஸ்பிரஸன் கண்டறிந்து உங்களிடம் ஒரே ஒரு காப்பி மட்டுமே வைத்திருக்க முடியும் மேலும் நீங்கள் அதை உருவாக்கலாம் இயக்க மிகவும் திறமையான விஷயங்கள் எனவே இதைச் செய்வதற்கான டைனமிக் ப்ரோக்ராம்மிங் என்பதில் ஒரு பொதுவான ஸ்ட்ராட்டஜி தற்போதைய போக்கில் அதை கவர் செய்ய முடியாது ஆனால் மாற்றுவழிகள் உருவாக்கும் அனைத்தையும் அறிந்து கொள்ளுங்கள் மற்றும் சிறந்த ஒன்றைத் தேர்ந்தெடுப்பது பொதுவாக டைனமிக் ப்ரோக்ராம்மிங் அடிப்படையில் கையாளப்படுகிறது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி முன்னர் நாங்கள் தீர்த்துவிட்டால் நான் துணை சிக்கலை மீண்டும் தீர்க்க அந்த முந்தைய ரிசல்ட் மீண்டும் பயன்படுத்தலாம் மற்றும் முன்னோக்கி செல்லலாம் எனவே இந்த வழியில் நாம் பொதுவான சப் எக்ஸ்பிரஸன் செய்ய முடியும் ஒரு சப் எஸ்பிரஸின் ஒரு முறை மட்டுமே செய்ய சிறந்த பிளான் மட்டுமே காணலாம் ஒரு பொதுவான பிளான் பின்னர் அதை தொடர்ச்சியாக பயன்படுத்தவும் எனவே முந்தைய மாட்யூல் கொரி பிராஸஸிங் நோஷன்ஸ் லிருந்து தொடங்கி இந்த மாட்யூல் கொரிகளை மேம்படுத்துவதற்கான அடிப்படை சிக்கல்களை issues நாங்கள் விவாதித்தோம் நாங்கள் காட்டியுள்ளோம் எளிய ட்ரான்ஸ்பர்மேஷன் ரூல்ஸ் செட் பயன்படுத்தி நீங்கள் ஒரு ரிலேஷநல் எஸ்பிரஸன் மாற்றலாம் பல சமமான தொடர்புடைய வெளிப்பாடுகளில் பின்னர் நீங்கள் அவற்றை ஈவாலுவெஷன் செய்யலாம் மதிப்பிடப்பட்ட செலவின் அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்தும் மாதிரி மற்றும் சிறந்த ஒன்றைத் தேர்வுசெய்க டைனமிக் புரோகிராமிங் பொதுவாக அதைச் செய்வதற்கான ஒரு சிறந்த வழியாகும் எனவே முந்தைய தொகுதி வழியாகவும் இது ஒரு மிக அடிப்படையான தோற்றத்தை நான் எடுத்துள்ளேன் என்று சொல்ல வேண்டும் ஆனால் இது ஒரு SQL கொரி query உண்மையில் எப்படி இருக்கும் என்பதற்கான சில யோசனைகளை உங்களுக்கு வழங்கும் ரிலேஷாநல் அல்ஜிபிரா எக்ஸ்பிரஸன் ட்ரான்ஸ்பர்மேஷன் ரிலேஷாநல் அல்ஜிபிரா எக்ஸ்பிரஸன் செய்யப்பட்டுள்ளது அதாவது மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது மற்றும் எப்படி அந்த ரிலேஷநல் அல்ஜிபிரா எக்ஸ்பிரஸன் வெளிப்பாட்டிற்கு ஈக்விவலெண்ட் எக்ஸ்பிரஸன் உருவாக்கப்பட்டு ஈவாலுவெஷன் செய்யப்படுகின்றன இறுதியாக ஒரு ஈவாலுவெஷன் பிளான் செய்யப்படுகிறது அங்கு வேறுபட்ட அல்கோரிதம் குறிப்பிட்ட தேர்வு செய்யப்படுகிறது வெவ்வேறு ஆப்பரேஷன்ஸ் செய்வதற்கான ஆப்பரேஷன்ஸ் மற்றும் சிறந்த பிளான் கொண்ட இறுதித் பிளான் கொரி ஈவாலுவெஷன் என்ஜின் கொரி பிராஸிங் என்ஜின்க்கு செலவு அனுப்பப்படுகிறது மற்றும் பின்னர் முன்னோக்கி சென்று B ட்ரீ மற்றும் டிஸ்க் செயல்பாடுகளை பிளான் படி செய்கிறது சிறந்த ரிசல்ட் சிறந்த ஷாட் உருவாக்குகிறது